சென்ற வகுப்பில் ட்ரூத் டேபிளை பூலியன் வெளிப்பாடாக மாற்றுவது பற்றி பார்த்தோம் மேலும் மின்டேர்ம் சார்ந்த சம் ஆப் ப்ராடக்ட் மற்றும் மேக்ஸ்டேர்ம் சார்ந்த ப்ராடக்ட் ஆப் சம் ஆகிய பிரதிநிதித்துவங்களையும் கண்டோம் மற்றும் அண்டு வங்கி மற்றும் ஆர் கேட்டைக் கொண்டு எஸ் வெளிப்பாட்டை எவ்வாறு மெய்யாக்கம் செய்வது என்பதையும் அதே போல் ஆர் வங்கி மற்றும் இரண்டாம் மட்ட ஆர் கேட்டைக் கொண்டு எவ்வாறு பி வெளிப்பாட்டை மெய்யாக்கம் செய்வது என்பதையும் விரிவாக விவாதித்தோம் மேலும் அவைகளின் நேண்டு நேண்டு மற்றும் நார் நார் சமன் ஆகியவைப் பற்றியும் பார்த்தோம் இப்போது உங்களுக்கு கூடியவரை எளிதாக்கப்பட்ட ட்ரூத் டேபிள் மெய்யாக்கம் வேண்டும் என்றால் மின்டேர்ம் அல்லது மேக்ஸ்டேர்ம் சார்ந்த அல்ஜீப்ரிக் எளிமையாக்கல் முறைக்குத் தான் செல்ல வேண்டுமா இல்லை வேறு ஏதேனும் சிறந்த வழி இருக்கிறதா இதற்கான பதில் கார்னா மேப் ஆகும் அது எஸ் பி மற்றும் பி வெளிப்பாடுகளை எளிமையாக்குவதற்கு என ஒரு வசதியான வழிமுறையை அளிக்கிறது இதைப் பற்றி இன்றையக் குறிப்பிட்ட விரிவுரையில் விவாதிக்கலாம் முதலில் ஒரு ட்ரூத் டேபிளை கார்னா மேப் ஆக எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவது என்பதைப் பார்ப்போம் அடுத்து ஒரு உதாரணத்தைக் கொண்டு டோன்ட் கேரின் Don't Care பயன்பாட்டையும் பார்க்க இருக்கிறோம் மற்றும் இருமையியல் சுற்று தன்னிரும சார்பு ஆகியவற்றையும் காணலாம் கார்னா மேப் பிரதிநிதித்துவத்தில் உண்மையில் என்ன தான் செய்கிறோம் ட்ரூத் டேபிளை கார்னா மேப் மூலம் மாறுபட்ட முறையில் முன்வைக்கிறோம் நாம் முன்பு பார்த்த 2 மாறிகள் ட்ரூத் டேபிளில் 00 01 10 11 என 4 சாத்தியக்கூறுகள் இருந்தன மேலும் அதன் தொடர்பான வெளியீடு Y ஐத் தான் இங்கு பார்க்குறீர்கள் Y FAB Σ m23 இரு மாறிகள் நிலையை கார்னா மேப் கொண்டு பிரதிநிதித்துவப்படுத்த இங்கு காண்பது போல் ஒரு செவ்வக வளியை எடுத்துக் கொள்கிறோம் இந்தப் பக்கம் மாறி A க்கானது மற்றும் இந்தப் பக்கம் மாறி B க்கானது முதல் வரிசையில் A எப்போதும் 0 ஆக இருக்கும் இரண்டாம் வரிசையில் A எப்போதும் 1 ஆக இருக்கும் அதே போல் முதல் நெடுவரிசையில் B எப்போதும் 0 ஆக இருக்கும் மற்றும் இரண்டாம் நெடுவரிசையில் B எப்போதும் 1 ஆக இருக்கும் எனவே ஒவ்வொரு குறுக்குச் சந்தியிலும் A மற்றும் B ஒரு குறிப்பிட்ட கூடுகையில் இருக்கும் அதாவது இந்த இடத்தில் 0 0 இது 0 1 இது 10 மற்றும் இது 1 1 ஆக ட்ரூத் டேபிளில் காணும் 4 விஷயங்களும் இந்த கார்னா மேப்பில் சம்பந்தப்பட்ட இடங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ளது இதனை மின்டேர்ம் கொண்டும் குறிக்கலாம் அதன்படி இந்தக் கட்டத்தின் மின்டேர்ம் A பார் B பார் இந்தக் கட்டத்தின் மின்டேர்ம் A பார் B இந்தக் கட்டத்தின் மின்டேர்ம் A B பார் மற்றும் இந்தக் கட்டத்தின் மின்டேர்ம் மேலும் இந்த மின்டேர்ம்களை டெசிமல் கீழ்க்குறியிட்டு பிரதிநிதித்துவம் செய்யும் முறையை நாம் ஏற்கனவே அறிவோம் அதன்படி இது m0 இது m1 இது m2 மற்றும் இது m3 இப்படித்தான் 2 மாறிகள் கார்னா மேப்பினை பிரதிநிதித்துவம் செய்வோம் இது போல் 3 மாறிகள் 4 மாறிகள் என பல மாறிகளுக்கு விரிவுபடுத்திக் கொள்ளலாம் முதலில் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு எளிய ட்ரூத் டேபிளைக் கவனியுங்கள் அதன் வெளியீட்டை கார்னா மேப்பில் குறிப்போம் அதன்படி 00 க்கு 0 01 க்கு 0 10 க்கு 1 11 க்கு 1 என்று குறிக்க வேண்டும் ஆக இதை ஒரு படமிடல் என்றும் சொல்லலாம் இப்பொழுது அடுத்த ட்ரூத் டேபிளை எடுத்துக் கொண்டால் அதன்படி 00 க்கு மட்டும் 0 எனவும் மற்ற மூன்று கூறுகளுக்கும் 1 எனவும் வெளியீட்டில் உள்ளது இதை கார்னா மேப்பில் மாற்றினால் இவ்வாறு தான் இருக்கும் Y FAB Σ m123 இப்போது இந்த ட்ரூத் டேபிளைக் கவனியுங்கள் உள்ளீடு வெளியீட்டிற்கு இடையே ஒரு வகையான லாஜிக் இணைப்பு இருப்பது புலப்படும் அதாவது எப்போதெல்லாம் A 1 ஆக இருக்கிறதோ அப்போதெல்லாம் B ன் மதிப்பைப் பொருட்படுத்தாது வெளியீடு 1 ஆக இருக்கிறது அதே போல் எப்போதெல்லாம் A 0 ஆக இருக்கிறதோ அப்போதெல்லாம் B ன் மதிப்பைப் பொருட்படுத்தாது வெளியீடு 0 ஆக இருக்கிறது இதனை கார்னா மேப்பில் குறித்தால் முதல் வரிசையில் A 0 என்பதால் இரண்டு கட்டங்களிலும் வெளியீடு 0 ஆக இருக்கிறது அடுத்த வரிசையில் A 1 என்பதால் இரண்டு கட்டங்களிலும் வெளியீடு 1 ஆக இருக்கிறது ஆக இரண்டாவது வரிசையை நோக்கினால் B ன் மதிப்பு 0 மற்றும் 1 என மாறினாலும் A ன் மதிப்பு 1 என நிலையாக இருக்கிறது ஆக நேரடியாகவே Y A என எழுதிக் கொள்ளலாம் இங்கு B பார் என்றால் B 0 என்றும் B என்றால் B 1 என்றும் அர்த்தம் ஆக இந்த இரு '1' ஐயும் குழுவாக்கி இதன் தன்மையைக் கண்டு Y A என்று எழுதிக் கொள்ளலாம் இப்பொழுது இந்த பிரதிநிதித்துவத்தைப் பார்ப்போம் இங்கு ஒரு வேளை இரண்டாவது வரிசையில் மட்டம் '1' இருப்பதாக நினைத்துக் கொண்டால் அதன் தொடர்பான இரண்டு தீர்மங்களை AB பார் AB என எழுதலாம் அது A B பார் B என்றாகி பிறகு நிறைவுப்பாடு விதியை உபயோகித்தால் இறுதியில் A எனக் கிடைக்கும் அடுத்து ஒரு வேளை இரண்டாவது வரிசையின் முதல் கட்டத்தில் '1' இல்லாமல் இரண்டாவது நெடுவரிசையில் மட்டும் '1' இருப்பதாக நினைத்துக் கொண்டால் அதை மட்டும் இணையாக்கி Y B என எடுத்துக் கொள்ளலாம் இறுதியாக இது இரண்டையும் கூட்டுதல் அல்லது ஆர் செயலாக்கம் செய்தால் நமக்கு Y A B எனும் பிரதிநிதித்துவம் கிடைக்கும் ஆக இந்த முறையையும் நாம் முன்பு படித்த அடிப்படை உறவுகள் மற்றும் ட்ரூத் டேபிளையும் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளலாம் இந்த கார்னா மேப்பில் குழு எற்படுத்த எதேனும் பொதுவாக்கப்ப விதிகள் அல்லது வழிகள் உள்ளனவா நிச்சயமாக உண்டு அந்த விதிமுறைகளை அறியும் முனைப்பில் முதலில் நாம் 3 மாறிகள் கொண்ட கார்னா மேப்பின் பிரதிநிதித்துவத்தைத் தெரிந்து கொள்வோம் எனவே இங்கு மூன்று மாறிகள் உள்ளன அவை A B C கார்னா மேப்பில் ஒரு பக்கத்தில் C மட்டும் இருக்கும் அது முன்பு பார்த்தது போல 0 மற்றும் 1 என இரு மதிப்புகளை மட்டும் கொண்டு இருக்கும் அடுத்த இந்தப் பக்கத்தில் AB இருக்கும் 2 மாறிகள் என்பதால் 4 வகையான சாத்தியக்கூறுகள் இருக்கும் இது 00 01 11 மற்றும் 10 இங்கு முக்கியமாக நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது 01 ற்கு பிறகு 10 வராது 11 என்று தான் வரும் ஏனென்றால் நமக்கு இங்கு குழுவினை ஏற்படுத்த இரு இடங்களுக்கு நடுவே ஒரு தருக்க ரீதியான அருகாமை இருக்க வேண்டும் தருக்க ரீதியான அருகாமை பற்றி நாம் என்ன பொருள் கொள்ள வேண்டுமென்றால் இரண்டு இடங்களின் மத்தியில் ஏதேனும் ஒரு மதிப்பு தான் மாறக் கூடியதாக இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு கார்னா மேப்பில் இந்த குறிப்பிட்டக் கட்டம் 0 1 0 அதாவது A பார் B C பார் இதற்கு அண்மையில் உள்ள கட்டம் - 1 1 0 அதாவது A B C பார் ஆக இவை இரண்டில் A மட்டுமே மாறுகிறது மற்றவை நிலையாக இருக்கிறது இந்த இடத்தில் ஒரு வேளை A B 10 ஆக இருந்தால் இரண்டு மாறிகளும் மாறியிருக்கும் இதை அனுமதிக்க முடியாது எனவே 3 மாறிகளுக்கான கார்னா மேப்பை வரையும் போது இதைக் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்து இந்தக் குறிப்பிட்ட உதாரணத்தைப் பார்ப்போம் இங்கே 2 4 5 6 7 ஆகியவை மின்டேர்ம்கள் கார்னா மேப்பில் நாம் மின்டேர்ம்களை m0 m1 என எழுத மாட்டோம் மின்டேர்மின் டெசிமல் சமனை மட்டும் எழுதுவோம் அதன்படி 000 என்பது 0 001 என்பது 1 010 என்பது 2 011 என்பது 3 இங்கு AB யின் மதிப்பு மாறியுள்ளதால் 45 கீழேயும் 67 அதற்கு மேலேயும் வரும் அடுத்து உதாரணத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மின்டேர்ம்களுக்கு கார்னா மேப்பில் 1 ஐப் போடுவோம் Y FABC Σ m24567 ஆக ட்ரூத் டேபிளை 3 மாறிகள் கார்னா மேப்பாக மாற்றி விட்டோம் தெளிவாகிறதா அடுத்து குழுவை எப்படி கண்டுபிடிப்பது அதற்கு பெரிதான தருக்க ரீதியாக அருகாமையில் உள்ள குழுவைத் தெரிவு செய்ய வேண்டும் அந்த குழுவின் அளவு 2i என்றிருக்க வேண்டும் அதாவது 20 21 22 23 என்றால் குழுவின் அளவு 1248 என்றிருக்கும் எனவே ஒரு பெரிதான குழுவை உருவாக்க முனையும் போது இதனை மனதில் கொள்ள வேண்டும் மேலும் அந்த குழுவானது தருக்க ரீதியாக அருகாமையில் இருக்க வேண்டும் செவ்வக வடிவில் இருக்க வேண்டும் மேலும் இதனைப் பற்றி பின்னர் விரிவாகப் பார்ப்போம் ஆக இங்கு 4 "1" ஐ குழுவாக்கலாம் இது தான் பெரிய குழு அடுத்து மீதமிருக்கம் "1" ஐயும் குழுவாக்குவோம் மெய்யாக்கலில் முதலில் குழுவை உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு குழுவும் ஒரு ப்ராடக்ட் டேர்மைத் தரும் அதனை இறுதியில் ஆர் ஆக்க வேண்டும் இது தான் வழிமுறை இதனை முந்தைய உதாரணத்தில் அதாவது Y A B என்பதில் பார்த்தோம் C' சரி இங்கு இந்தக் குறிப்பிட்ட குழுவானது தரும் ப்ராடக்ட் டேர்மில் இருந்து எந்த மாறிகள் மாறிலியாக உள்ளது என்பதை அறிந்து கொள்ளலாம் மாறிலிகள் என்றால் இந்தக் குழுவில் எந்த மாற்றமும் இருக்காது இந்தக் குழுவின் உட்புறம் காணுகையில் C ஆனது இந்த வழியில் C' ல் இருந்து C ஆக மாறுகிறது மேலும் இந்த வழியில் B ஆனது B ல் இருந்து B' ஆக மாறுகிறது ஆக இங்கு மாறாதது A மட்டுமே எனவே இந்த குழுவினுடைய ப்ராடக்ட் டேர்மில் A மட்டும் தான் இருக்கும் அடுத்து இன்னொரு குழுவில் A ஆனது A' மாறுகிறுது ஆனால் B மாறவில்லை மற்றும் C யும் மாறாது C' மதிப்பிலேயே இருக்கிறது எனவே இந்தக் குழுவில் இருந்து நமக்கு கிடைக்கும் ப்ராடக்ட் டேர்ம் B C' ஆகும் ஆக முடிவில் இதை இரண்டையும் கூட்டினால் நமக்கு Y A B C' எனக் கிடைக்கும் இது தான் கொடுக்கப்பட்ட ட்ரூத் டேபிளின் எஸ் வடிவ மெய்யாக்கம் ஆகும் ஆக இந்த முறை செயலாக்கத்திற்கான விதிமுறைகளைப் பின்வருமாறு வகுக்கலாம் பெரிதான தருக்க ரீதியாக அருகாமையில் உள்ள குழு மற்றும் அதன் அளவு 2i அனைத்து "1" களையும் உள்ளடக்கும் குறைந்த எண்ணிகையிலான குழுக்கள் ஒவ்வொரு குழுவும் ஒரு ப்ராடக்ட் டேர்மைக் கொடுக்கும் குழுவினுள் மாறாமல் இருக்கும் மாறிகளே ப்ராடக்ட் டேர்மாக வரும் அனைத்து ப்ராடக்ட் டேர்மகளும் கூட்டப்படும் ஆக இங்கு கூறியபடி கார்னா மேப் சார்ந்த எளிமையாக்கல் மூலம் எஸ் பிரதிநிதித்துவத்தைப் பெறலாம் அடுத்து இந்த கார்னா மேப்பை 4 மாறிகளுக்கு விரிவுபடுத்தவோம் எனவே 4 மாறிகள் கார்னா மேப்பில் செவ்வக வளியில் 16 வகையான இடங்கள் இருக்கும் இங்கு ஒரு பக்கத்தில் AB இருக்கும் மற்றொரு பக்கத்தில் CD இருக்கும் AB ஆனது 00 01 11 10 எனும் மதிப்பினைக் கொண்டிருக்கும் முன்னர் சொன்ன தருக்க ரீதியான அருகாமை வேண்டுவதன் காரணமாக இங்கு 01 க்கு பிறகு 11 என அமைந்திருக்கும் இது போலவே CD யும் 00 01 11 10 என்று அமைந்திருக்கும் இந்த குறிப்பிட்டக் காரணத்தால் ஒரு வரிசை மற்றும் ஒரு நேர்வரிசை இடம் மாறுபட்டிருக்கும் மேலும் ஒவ்வொருக் கட்டத்திலும் அது தொடர்புடைய மின்டேர்ம்களையும் குறித்து வைத்துள்ளோம் Y FABCD Σ m01268101314 இங்கு கொடுக்கப்பட்டுள்ள உதாரணத்தில் 0 1 2 6 8 10 13 14 ஆகியவை மின்டேர்ம்கள் ஆகும் அடுத்து கார்னா மேப்பில் கொடுக்கப்பட்ட மின்டேர்ம்களின் கட்டத்தில் "1" ஐ இட வேண்டும் அடுத்து தருக்க ரீதியாக அண்மையில் இருக்கும் "1" குழுவாகச் சேர்க்க வேண்டும் அதனுடைய குழு அளவு 1 2 4 8 எனும் அளவீடுகளில் எது பொருத்தமோ அதற்கேற்ப இருக்கலாம் இங்கு இந்த 4 "1" ஐ குழுவாக்கலாம் இதில் C மற்றும் D' ஆனது மாறாமல் அதே மதிப்பில் இருக்கிறது ஆனால் A மற்றும் B மாறுகிறது எனவே இதனுடைய ப்ராடக்ட் டேர்ம் CD' என கிடைக்கும் அடுத்த குழுவாக இதனைச் சேர்க்கலாம் இங்கு மஞ்சள் நிறத்தைக் கொண்டு வேறுபடுத்தப்பட்டுள்ளது இந்தக் குழுவில் D ஆனது D' ஆக மாறுகிறது A' B' மற்றும் C' ஆகியவை மாறாமல் இருக்கின்றன எனவே இதன் ப்ராடக்ட் டேர்ம் என்பது A'B'C' ஆகும் அடுத்து இந்த "1" ஐ பொறுத்தமட்டில் அதனை வேறு எந்த "1" உடனும் குழுவாக்க முடியாது ஆக இதன் ப்ராடக்ட் டேர்மில் அனைத்து மாறிகளும் இருக்கும் ABC'D இப்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்திற்கு வருவோம் இந்த கார்னா மேப்பின் 4 முனைகளைக் கவனியுங்கள் இந்த முனையின் மின்டேர்ம் AB பார் C பார் D பார் மற்றும் இந்த முனையின் மின்டேர்ம் A B பார் C D பார் ஆகும் இந்த இரண்டையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் C மட்டுமே C இல் இருந்து C பார் என மாறுகிறது எனவே இவை இரண்டும் புறநிலையில் அருகாமையில் இல்லாவிட்டாலும் தருக்க ரீதியாக அருகாமையில் உள்ளது எனவே வேறு குழு எதுவும் உருவாக்க முடியாத பட்சத்தில் இதனை குழுவாக்கிக் கொள்ளலாம் அப்படி குழுவாக்கினால் நமக்குக் கிடைக்கும் மாறிலி ஆனது A B பார் D பார் இங்கு C மாறுவதால் அது ப்ராடக்ட் டேர்மில் வரவில்லை அடுத்ததாக இது போல் கார்னா மேப்பின்னை நான்கு முனைகளிலும் 1 இருந்தால் இந்த நான்கையும் குழுவாக்கிக் கொள்ளலாம் ஆக இந்த உதாரணத்தில் இந்த நான்கு முனைகளிலும் B' மற்றும் D' மாறிலியாக உள்ளது எனவே அதன் ப்ராடக்ட் டேர்ம் B'D' என அமையும் Y FABCD B'D' CD' A'B'C' ABC'D இறுதியாக இந்த 4 ப்ராடக்ட் டேர்ம்களையும் கூட்டுதல் செய்தால் நமக்கு கார்னா மேப்பின் பிரதிநிதித்துவம் கிடைக்கும் இப்போது கார்னா மேப்பில் டோன்ட் கேரின் Don't Care பங்கு என்ன என்பதைப் பார்ப்போம் டோன்ட் கேர் என்றால் என்ன அதாவது சில உள்ளீட்டுக் கூடுகைகள் நமக்குத் தேவைப்படாததாக இருக்கம் நீங்கள் ஒரு டிஜிட்டல் சுற்றை வடிவமைக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் என்னும் பைனரி கோடட் டெசிமல் தான் உள்ளீடாகக் கொடுக்கப்படும் என்றால் 0 முதல் 9 வரையிலான டெசிமல் எண்ணை பைனரியால் குறியீடு செய்யப்படும் அதாவது 0000 முதல் 1001 வரை இந்த டிஜிட்டல் சுற்றானது உள்ளீடு ஒற்றைப்படையாக இருந்தால் அதாவது 13579 என இருந்தால் வெளியீட்டில் ஹை ஆக வேண்டும் அல்லது லோ ஆக வேண்டும் இந்த உதாரணத்தில் உள்ளீடு பி என்பதால் 10 முதல் 15 வரை உள்ளீட்டில் வரப்போவதில்லை அதனால் நாம் இந்த உள்ளீட்டைப் பற்றி கவலைப்படத் தேவையில்லை ஆக 10 முதல் 15 வரை உள்ளதை நாம் டோன்ட் கேர் என அழைக்கிறோம் இதனை காரனா மேப்பில் X என உள்ளீடு செய்கிறோம் X ன் பொருள் அது 0 வாகவோ அல்லது 1 ஆகவோ இருக்கலாம் நாம் அதைப் பொருட்படுத்தப் போவதில்லை இந்த டோன்ட் கேர் கார்னா மேப்பில் எந்த மாற்றத்தை நிகழ்த்தப்போகிறது பொதுவாக கார்னா மேப்பில் மின்டேர்ம்களில் 1 இருக்கும் மற்ற இடங்களில் 0 இருக்கும் இந்த உதாரணத்தில் 10 முதல் 15 வரை டோன்ட் கேர் ஆக இருக்கும் உங்களுக்கு டோன்ட் கேரை எவ்வாறு கையாளுவது என்பதில் சந்தேகம் இருக்கலாம் Y FABCD Σ m13579 d101112131415 அப்படியெனில் நீங்கள் அதனைப் புறக்கனித்து "1" ஐ மட்டும் குழுவாக்க முயலுங்கள் அது முடிந்தவரை பெரியதாக இருக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் நமக்கு A ப்ரைம் D மற்றும் B ப்ரைம் C ப்ரைம் D எனும் ப்ராடக்ட் டேர்ம்கள் கிடைக்கும் ஆக இங்கு டோன்ட் கேரை புறக்கனித்ததன் மூலம் நீங்கள் டோன்ட் கேர் என்பதை 0 என எடுத்துள்ளதாகத் தானே அர்த்தம் ஆக டோன்ட் கேர் என்பதை 0 அல்லது 1 என எடுத்துக் கொள்ளும் வாய்ப்பு இருக்கும் போது நீங்கள் 0 என எடுத்துள்ளீர்கள் அவ்வளவுதான் எனவே டோன்ட் கேர் என்பதை 1 என வைத்துக் கொண்டால் பெரிய குழு உருவாவதற்கு அது உதவுகிறது என்றால் நீங்கள் தாராளமாக அந்த இடத்தில் டோன்ட் கேரை எடுத்துக் கொள்ளலாம் இதன்படி இந்த உதாரணத்தில் குறிப்பிட்ட இந்த மூன்று டோன்ட் கேர்களை 1 எனக் கருதி இருந்தால் இந்த எட்டுக் கட்டங்களையும் ஒரு குழுவாக எடுத்திருக்க முடியும் அதன்படி இக்குழுவில் A B C ஆகிய மூன்றும் மாறுகிறது D மட்டுமே தன்னிலையில் இருக்கிறது எனவே வெளியீடு Y D என ஆகிவிடும் ஆக நமது வசதிக்கேற்ப டோன்ட் கேரை 1 ஆகக் கருதிக் கொள்ளலாம் அது பெரிய அளவுள்ள குழுவை உருவாக்க உதவும் மேலும் ட்ரூத் டேபிளில் D மற்றும் Y நெடுவரிசையைப் பாருங்கள் எப்போதெல்லாம் D 0 ஆக இருக்கிறதோ அப்போதெல்லாம் Y ம் 0 ஆக இருக்கிறது அது போல் எப்போதெல்லாம் D 1 ஆக இருக்கிறதோ அப்போதெல்லாம் Y ம் 1 ஆக இருக்கிறது இப்படியும் உறுதிபடுத்திக் கொள்ளலாம் இதனை பி க்கும் அதாவது ப்ராடக்ட் ஆப் சம்மிற்கும் பயன்படுத்தலாம் முந்தைய உதாரணத்தையே எடுத்துக் கொள்வோம் யாக இருந்தால் 24567 ஆகியவை மின்டேர்ம்கள் இதிலிருந்து பி யைப் பெறலாம் அதன்படி 013 அகியவை மேக்ஸ்டேர்ம்கள் ஆகும் மற்றும் மேக்ஸ்டேர்மில் 0 என்பது அன்காம்ப்ளிமென்டட் ஆகவும் 1 என்பது காம்ப்ளிமென்டட் ஆகவும் இருக்கும் Y FABC Σ m24567 Π M013 இப்போது இந்த கார்னா மேப்பில் 0 வைக் குழுவாக்க வேண்டும் அதன்படி முதல் வரிசையில் ஒரு குழு இருக்கும் அதில் 0 0 என்பது மாறிலியாக உள்ளது அது தான் வெளியீட்டில் சம் டேர்ம் ஆக வரும் அதாவது A B என வரும் அடுத்து இன்னொரு குழுவில் A 0 வாக நிலைத்து இருக்கும் மற்றும் C 1 என நிலைத்து நிற்கும் எனவே இதன் தொடர்பான டேர்ம் ஆனது A C' ஆகும் இறுதியாக இந்த இரு டேர்மையும் அண்டு செய்ய வேண்டும் இது தான் எளிமையாக்கப்பட்ட பி பிரதிநிதித்துவம் ஆகும் மேலும் இதற்கு பகிர்வு விதியைப் பொருத்தினால் A B C' எனக் கிடைக்கும் அடுத்ததாக முன்பு டோன்ட் கேர் கண்டிஷன் பற்றி என்னப் பார்த்தோமோ அதை பி பிரதிநிதித்துவத்திற்கும் பயன்படுத்துவோம் க்கு எடுத்துக் கொண்ட உதாரணத்தையே எடுத்துக் கொள்வோம் இங்கு 02468 என்னும் இரண்டாம்படை எண்கள் மேக்ஸ்டேர்ம்கள் ஆகும் இதன் மதிப்பு கார்னா மேப்பில் 0 என இருக்கும் மேலும் 10 முதல் 15 டோன்ட் கேர் ஆகவே இருக்கும் D101112131415 அடுத்து இதில் நீங்கள் 0 க்களை குழுச் சேர்க்க வேண்டும் அது பெரிய குழுவாக இருக்க வேண்டும் அதன்படி கார்னா மேப்பின் இரண்டு ஓரங்கள் தருக்க ரீதியாக அண்மையில் இருப்பவை எனவே இவ்விரண்டு ஓரங்களை இணைத்தால் D என்பது 0 எனும் பொருளில் மாறாமல் இருப்பதைக் காணலாம் மற்ற மாறிகள் எல்லாம் மாறுகின்றன எனவே மேக்ஸ்டேர்மைப் பொறுத்தவரை 0 என்பதை அன்காம்ப்ளிமென்டட் ஆகவே கருதுவோம் இங்கு வெளியீடு Y D என கிடைக்கிறது ஆக இங்கு உள்ள விதிமுறை ஆனது - 0 க்களை குழுவாகச் சேர்க்க வேண்டும் மாறிலியாக இருப்பதை 0 என்றால் அன்ப்ரைம் 1 என்றால் ப்ரைம் எனும்படி எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு குழுவும் ஒரு சம் டேர்ம்கைக் கொடுக்கும் இறுதியில் அதனை அண்டு செய்யவேண்டும் தேவைப்படும் போது டோன்ட் கேர் X ஐ 0 ஆகக் கருதுதல் வேண்டும் இப்போது இருமையியல் சுற்றுப் பற்றி விவாதிப்போம் முன்பு இரு மட்ட பிரதிநிதித்துவத்தைப் பார்த்தோம் அதில் எஸ் யை நேண்டு நேண்டு ஆகவும் மற்றும் பி ஐ நார் நார் ஆகவும் மாற்ற முடியும் என்பதைப் பார்த்தோம் மேலும் இது டீ மார்கனின் முதல் மற்றும் இரண்டாம் தியரத்தின் மூலம் சாத்தியமானது இதைத் முந்தைய வகுப்பில் பார்த்தோம் அடுத்து இந்த குறிப்பிட்ட ட்ரூத் டேபிளைப் பாருங்கள் இது தான் அதனுடைய நேண்டு நேண்டு பிரதிநிதித்துவம் ஆகும் இப்போது எனக்கு இந்த டேபிளுடைய நார் நார் பிரதிநிதித்துவம் வேண்டுமென்று வைத்துக் கொள்வோம் ஆக இது பி சம்பந்தமானது எனவே ட்ரூத் டேபிளில் 0 வைக் கருத்தில் கொண்டு நார் நார் அமைப்பை நேரடியாக பெற்றுவிடலாம் இன்னொரு வகையாகவும் புரிந்து கொள்ளலாம் இது Y என்றால் அது Y ப்ரைம் அதனுடைய இன்வெர்சன் 0 இருக்க வேண்டிய இடத்தில் 1 இருக்கும் இங்கு காட்ப்பட்டுள்ள கார்னா மேப்பில் உள்ள இரு குழுவையும் எடுத்து அது தொடர்பான சுற்றை அண்டு மற்றும் ஆர் க்குப் பதிலாக நேண்டு நேண்டு சுற்றாக வரையலாம் அடுத்து இந்த நேண்டு சுற்றிற்கு டீ மார்கன் தியரத்தைப் பொருத்தினால் நேண்டு கேட்கள் குமிழி பொருத்திய ஆர் கேட்களாக மாறி விடும் அதாவது இங்கு ஆர் கேட்களுக்கு முன்பு இன்வெர்ட்டர் இருக்கும் இந்த இன்வெர்ட்டரை இந்த இடத்தில் கொண்டு வந்து விட்டால் A ப்ரைம் A ஆகவும் B B ப்ரைம் ஆகவும் மாறும் அடுத்து இந்த குமிழிகளை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து விடலாம் ஆக இது நார் கேட் ஆக மாறிவிடும் அதே போல் Y பார் என இருந்த வெளியீடு இன்னொரு குமிழியால் Y என ஆகிவிட்டது ஆக இது உங்களுடைய ஒரு பி பிரதிநிதித்துவமாக மாறி விட்டது இது ஒரு நேண்டு கேட்டை நார் கேட்டாக மாற்றுவதன் மூலம் சாத்தியமாகியிருக்கிறது இப்படித்தான் நமக்கும் ஒரு இருமையியல் சுற்று கிடைக்கிறது மேலும் இங்கு நேண்டு ஐ நார் ஆகவும் நார் ஐ நேண்டு ஆகவும் மாற்றி உள்ளீடு மற்றும் வெளியீடு ஆகிய இரண்டையும் காம்ப்ளிமென்ட் செய்ய வேண்டும் இது தான் இந்த விரிவுரையின் கடைசி ஸ்லைடு ஆகும் இதில் தன்னிரும சார்பு பற்றி தெரிந்துக் கொள்வோம் அதற்கு முன்பு இரும சார்பு என்றால் என்ன ஒரு பூலியன் சார்பில் அண்டு க்கு பதிலாக ஆர் ஐயும் ஆர் க்கு பதிலாக அண்டு ஐயும் மாற்றினால் இரும சார்பு கிடைக்கும் FAB A B FAB ≠ FDAB இங்கு F என்பது கொடுக்கப்பட்டுள்ள சார்பு இதன் இரட்டைநிலை அடைய அண்டு இருக்கும் இடத்தில் ஆர் ஐயும் ஆர் இருக்கும் இடத்தில் அண்டு ஐயும் மாற்ற வேண்டும் ஆக இந்த இரு சார்புகளும் ஒன்றாக இருக்காது வித்தியாசமாக இருக்கும் அதாவது அது தன்னிரும குணம் கொண்டதில்லை அடுத்த உதாரணமாக A B B C C A என்பதை எடுத்துக் கொள்வோம் இதனுடைய இரட்டைநிலை அடைய அண்டு மற்றும் ஆர் கேட்களை இடைமாற்றம் செய்வோம் இதன் காரணமாக நமக்கு AB CA எனக் கிடைக்கும் இதை இன்னும் எளிமையாக்கினால் A A என வரும் அதாவது இங்கு மூலச்சார்பும் இருமையியல் சார்பு ஒன்றாக இருக்கிறது இதைத் தான் தன்னிரும சார்பு என்கிறோம் ஆக எப்போது ஒரு குறிப்பிட்ட சார்பு தன்னிரும சார்பு ஆகிறது அதற்கு ஏதேனும் விதி இருக்கிறதா அதை அறிந்து கொள்ள முதலில் ட்ரூத் டேபிளைப் பார்ப்போம் A FAB FDAB முதலில் தன்னிரும குணம் இல்லாத சார்பின் ட்ரூத் டேபிளைப் பார்ப்போம் இங்கு நமக்கு இரண்டு மின்டேர்ம்கள் கிடைக்கின்றன அவை - A'B AB' மற்றும் அடுத்து கீழே உள்ள டேபிளைப் பார்த்தால் நமக்கு A'BC AB'C ABC' ABC ஆகிய மின்டேர்ம்கள் கிடைக்கின்றன ஒரு சார்பு தன்னிரும சார்பாக இருக்க வேண்டுமானால் அது நடுவுநிலைமையாக இருக்க வேண்டும் நடுவுநிலைமை என்பது மின்டேர்ம் மற்றும் மேக்ஸ்டேர்ம்களின் எண்ணிக்கை சமமாக இருக்க வேண்டும் அதாவது வெளியீட்டில் 0 மற்றும் 1 ஆகியவை சமமாக இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு 2 மாறிகள் கொண்ட வழக்கில் வெளியீட்டில் இரண்டு 0க்கள் மற்றும் இரண்டு 1கள் இருக்க வேண்டும் இது தான் முதலாவது நிபந்தனை ஆனால் இது ஒரு தேவையான நிபந்தனை தான் ஆனால் போதுமானது அல்ல இன்னொரு நிபந்தனையையும் அது பூர்த்தி செய்ய வேண்டும் அது மின்டேர்ம்கள் பரிமாற்றுத் தவிர்க்கையாக இருக்கக் கூடாது அப்படி என்றால் என்ன உதாரணத்திற்கு என்பது ஒரு மின்டேர்ம் என்றால் அதன் பரிமாற்றுத் தவிர்க்கையானது A'B'C' ஆகும் இந்தக் குறிப்பிட்ட வழக்கில் A'BC என்பது மின்டேர்ம் ஆகும் இதன் பரிமாற்றுத் தவிர்க்கை என்னவாக இருக்கும் இங்கு இந்த A'BC எனும் மின்டேர்மின் பரிமாற்றுத் தவிர்க்கை ஆனது AB'C' என்பதாகும் ஆனால் இந்த AB'C' என்பது மின்டேர்ம் கிடையானது எனவே இது இரண்டாவது நிபந்தனையைப் பூர்த்தி செய்கிறது அதனால் இது தன்னிரும சார்பு என வழங்கப்படலாம் ஆக இந்த நிபந்தனைகளை நினைவில் கொண்டு தன்னிரும குணத்தை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தால் முறைப்படி உபயோகித்து முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் இத்துடன் நாம் முடிவுரைக்குச் செல்வோம் இன்றைய விவாதத்தின் சுருக்கத்தைப் பார்ப்போம் கார்னா மேப் சார்ந்த பிரிதிநிதித்துவம் மற்றும் எளிமையாக்கலுக்கு தருக்க அருகாமை என்பது முக்கியமான கருத்துரு எளிமையாக்கலில் அனைத்து 1 களையும் குழுவாகச் சேர்க்க வேண்டும் அந்த கூட்டு குறைந்த எண்ணிக்கையாக இருக்க வேண்டும் அளவில் பெரிய குழுவாக இருக்கவேண்டும் மற்றும் தருக்க நிலையில் அருகாமையில் உள்ளதாக இருக்க வேண்டும் குழுவின் அளவு 2i பி ஓ ல் 0 வை சேர்க்க வேண்டும் வெளிப்பாடை எளிமையாக்க உதவுமானால் தேவைக்கேற்ப டோன் கேர் மதிப்பை 1 அல்லது 0 என எடுத்துக் கொள்ளலாம் இருமையியல் சுற்று கிடைக்க அண்டு மற்றும் ஆர் ஐ இடைமாற்றம் செய்யலாம் மேலும் தன்னிரும சுற்றைப் பொறுத்த வரை அண்டு மற்றும் ஆர் ஐ இடைமாற்றம் செய்தாலும் எந்த வித வேறுபாடும் காட்டாது ஒரு வேளை அண்டு மற்றும் ஆர் கேட்டின் தேவையைப் பொறுத்து மாறுபட வாய்ப்பிருக்கிறது